எப்படி கணக்கிடுவது என்பது பற்றியும் சோர்ஸை எப்படி பயன்படுத்துவது என்பது பற்றியும் பார்த்து இருக்கிறோம் அடுத்ததாக இவை எல்லாவற்றையும் ஏன் நாம் செய்கிறோம் என்பதை முதலில் கண்டுபிடிக்க வேண்டும் ஒரு ஆண்டனா வடிவமைப்பாளரின் பார்வையிலிருந்து ஏன் செய்கிறோம் என்பதை கண்டறிய வேண்டும் நீங்கள் எப்படி ஒரு ஆண்டனா வடிவமைப்பாளருக்கு கம்ப்யூடேஷனல் எலெக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸ் மீது ஆர்வத்தை ஏற்படுத்துவீர்கள் ஆண்டனாவின் மேற்பரப்பின் மீது உள்ள மின்னோட்டங்கள் தெரியவில்லை என்றால் பொதுவாக நாம் மேக்ஸ்வெல் சமன்பாடுகளை தீர்க்க வேண்டும் எனவே நாம் மின்னோட்டத்தை பெறமுடியும் அடுத்த கேள்வி என்னவாக இருக்கும் நீங்கள் மின்னோட்டங்களை பெற்றுவிட்டால் உங்களால் A ஐ பெறமுடியும் A லிருந்து E மற்றும் H ஐ பெறமுடியும் ஒரு ஆண்டனா பொறியாளர் CEM ஐ கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு வேறு ஏதாவது காரணம் இருக்கிறதா என்பதை உங்களால் கூற முடியுமா அதற்கான விடை இந்த ஸ்லைடில் உள்ளது அது ஆண்டனாவின் மின் மறுப்பை பற்றியது பொதுவாக RF துறையும் மற்றும் ஆண்டனா துறையும் வேறு வேறாக இருக்கின்றன சிக்னல்களை உருவாக்கும் சில RF சர்க்யூட்டை பெற்றிருக்கிறீர்கள் மற்றும் ஒரு ஆண்டனாவையும் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் மாணவன் பொருந்தவில்லை மின் மறுப்பு பொருந்தாமல் இருக்கலாம் மின் மறுப்பின் பொருத்தம் இல்லாமை காரணமாக என்ன நடக்கும் மாணவன் பிரதிபலிப்பு எல்லா உகந்த ஆற்றலும் மின்சுமை மீது அடையாது ஆற்றலின் சில பகுதி விரும்பத்தகாததாக பிரதிபலிக்க பட்டு திரும்பி வரும் ஆண்டென்னாவின் மின் மறுப்பு என்ன என்பது நமக்கு எப்படி தெரியும் ஆண்டனா வடிவமைப்புக்கான CEM இன் முதன்மையான பயன்பாட்டை திரும்பி நோக்கி பின் தொடர்வோம் ஆண்டனாவிற்கு இணையான மின்சுற்றை நாம் டிரான்ஸ்மிட்டிங் மோடில் பெறப்போகிறோம் டிரான்ஸ்மிட்டிங் நிகழ்வை எடுத்துக் கொள்வோம் நீங்கள் பெற்றிருக்கும் ஜெனரேட்டர் சிறிது மின் மறுப்பை கொண்டு இருக்கும் Zg என்ற அது காம்ப்ளக்ஸ் மின் மறுப்பு ஆகும் இதுவே RF பொறியாளரின் வடிவமைப்பு திறனின் மூலம் உங்களுக்கு கிடைப்பது ஆகும் இப்போது நீங்கள் உங்கள் ஆண்டனாவை அதில் இணையுங்கள் இங்கேதான் இரண்டு துறைகளும் சந்தித்துக் கொள்கின்றன இது உங்கள் ஆண்டெனா சரியா இது இதைப்போன்ற கதிர்வீச்சை வெளியேற்றி கொண்டிருக்கிறது இதற்கு இணையான மின்சுற்று எது இது மிகவும் எளிமையானது எந்தப் பக்கத்தில் இருந்து பார்த்தாலும் எடுத்துக்காட்டாக நான் இங்கே இருந்து பார்க்கிறேன் இது முழுவதையும் இன்னொரு மின் மறுப்பால் பதிலீடு செய்ய முடியும் என்னால் இது மாதிரி பதிலீடு செய்ய முடியும் இந்த ஜெனரேட்டர் இங்கே இருக்கும் என்னிடம் சில Zg இருக்கிறது இது என்னுடைய போர்ட் a மற்றும் b அங்கே சில ரியாக்டிவ் இருக்கிறது அதாவது சில மின் தடை பகுதி மற்றும் சில ரியாக்டிவ் பகுதி ஆண்டனாவானது இந்த மொத்த அளவுகளால் பதிலீடு செய்ய பட்டிருக்கிறது இது மொத்தமாக Za இந்த யோசனை என்ன எப்படி சரியான அளவு ஆற்றலை கடத்துவது எனக்கு என்ன வேண்டும் Zg மாணவன் Za Za சரியா Za என்ன என்பதை நான் கண்டுபிடிக்க வேண்டும் என்பது எனக்குத் தெரியும் Za என்பது என்ன என்பது எனக்கு துல்லியமாகத் தெரியாது உங்களுடைய ரிசீவிங் ஆண்டென்னாவிலும் இதைப்போன்ற பிராப்ளம் வரலாம் ரிசீவிங் ஆண்டென்னாவை நான் இங்கே வரைய முடியும் நான் இங்கே சில மின் சுமையை பெற்றிருப்பேன் இங்கே இருப்பது ஒரு மின் சுமை இது வந்து என்னுடைய இரண்டு ஆன்டென்னாவின் முனைகள் இது வந்து என்னுடைய ரிசீவிங் பகுதி இணையான மின்சுற்று என்னவாக மாறும் ZL என்பது குறுக்கே உள்ள மின் சுமை ஆகும் இது இணைக்கப்பட்டிருக்கிறது இதற்கு குறுக்கே என்ன நடக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் நான் என்ன வரைய வேண்டும் எது வந்து இதற்கு இணையானதாக இருக்கும் மாணவன் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் அங்கே இருக்கிறது சில மின் அழுத்தம் முனைகளில் தூண்டப்படுகிறது எனவே நான் சில V ஐ பெற்றிருக்கிறேன் நான் அதை எழுத கூடாது பரஸ்பரம் மாற்றி கொள்வதால் சில VT தூண்டப்படுகிறது மற்றும் Za மாறாமல் இருக்கிறது என்று நினைக்கிறேன் நமது உள்ளுணர்வின் படி இது அதேதான் சில மின் அழுத்தம் ஆன்டென்னாவின் முனைகளுக்கு குறுக்கே தூண்டப்படுகிறது அந்த மின் அழுத்தம் ஆன்டென்னாவின் மின் மறுப்பிற்கும் மற்றும் மின் சுமையின் மின் மறுப்பிற்கும் குறுக்கே இருக்கிறது கேள்வி என்னவென்றால் நீங்கள் எப்படி Za வை கண்டு பிடிப்பீர்கள் மாணவன் Z பாராமீட்டர்களை பயன்படுத்தி எதை பயன்படுத்தி மாணவன் Z பாராமீட்டர் நீங்கள் Z பாராமீட்டர்களை பயன்படுத்துவீர்கள் என்று சொல்கிறீர்கள் அளவீடுகளை எடுங்கள் ஆன்டென்னாவிற்கான இணையான மின்சுற்றை நாம் பெற்றால் முனைகளில் மின் மறுப்பை கண்டுபிடிப்பது மிகவும் எளிது Za வை கொண்டிருக்கும் பெட்டியை நான் வரைந்து இருக்கிறேன் எப்படி நாம் இதற்கு இணையான மின் சுற்றை பெறலாம் என்று நீங்கள் சொல்லுங்கள் Za வின் மதிப்பு என்ன என்பது எனக்கு எப்படி தெரியும் அது வேறு எங்காவது இருந்து வர வேண்டும் மாணவன் அது இணை மின்சுற்று பங்கீடு அல்லது அது அளவீடுகளில் இருந்து வரும் மாணவன் ஹா இது எங்கே இருந்து வரும் இது சில மேக்ஸ்வெல் சமன்பாடுகளில் இருந்து அல்ல சில அப்ராக்ஸிமேஷனிலிருந்து அல்லது இதைப்போல் சிலவற்றில் இருந்து வர வேண்டும் மாணவன் இது எங்கிருந்து வரும் மாணவன் இங்கிருந்து வரும் நான் இதை தொகுக்கப்பட்ட பகுதிகளாக உருவாக்கியிருக்கிறேன் ஆனால் தொகுக்கப்பட்ட பாராமீட்டர்களின் மதிப்பு எனக்கு தெரியாது நான் Ra மற்றும் Xa வின் மதிப்பாக எதைப் பயன்படுத்த வேண்டும் இதற்காக நான் ஆன்டென்னாவின் நீளத்தையும் மற்றும் இயற்பியல் சார்ந்த பாராமீட்டர்களையும் சார்ந்திருக்கிறேன் இவை எல்லாம் பயன்படுத்தப்பட்டால் மேக்ஸ்வெல் சமன்பாடுகள் பயன்படுத்தப்படும் பவுண்டரி கண்டிஷன்களும் பயன்படுத்தப்படும் இந்த தொகுக்கப்பட்ட பாராமீட்டர்களை கணக்கிட நிறைய அப்ராக்ஸிமேஷன்கள் உள்ளன அது சைனுசாய்டல் மின்னோட்டத்தை எடுத்து கொள்ளும் அது லீனியர் மின்னோட்டத்தை எடுத்து கொள்ளும் இந்த எல்லா அப்ராக்ஸிமேஷன்களுமே ஏதாவது ஒரு வடிவில் Za வை கொடுக்கும் நான் அந்த கோட்பாட்டை விளக்கப் போவதில்லை அவை நிறைய இருக்கின்றன அவற்றில் ஒன்று தூண்டப்பட்ட EMF முறை என்று அழைக்கப்படுகிறது பல்வேறு முறைகள் உள்ளன இந்த பாடத்தின் நோக்கமே கண்டிப்பாக மற்றும் துல்லியமாக இதை எப்படி செய்வது என்று உங்களுக்குச் சொல்வது ஆகும் ஒரு சிறிய அப்ராக்ஸிமேஷன் கொண்டு இதைச் செய்வது சாத்தியம் அதுவே இங்கே நம் நோக்கம் ஆகும் முக்கியமான கேள்வி என்னவென்றால் Za என்பது என்ன அதுவே மிக மிக முக்கியமான கேள்வி நீங்கள் அதிநவீன தொழில்நுட்பத்தை நோக்கி செல்லும்போது இது மிகவும் முக்கியமானதாக மாறுகிறது நீங்கள் 5G ஆண்டெனா வரிசையை எடுத்துக்கொண்டால் எல்லா ஆண்டெனா பகுதிகளும் மிகவும் சிக்கலான அமைப்புகள் ஆகும் நல்ல சைனுசாய்டல் மின்னோட்டம் ஆக இருந்தால் உங்களுடைய எல்லா அசலான அப்ராக்ஸிமேஷன்களும் செல்லுபடி ஆகாது நீங்கள் இதை எண் சார்ந்து செய்ய வேண்டும் அவ்வளவுதான் நாம் இதுவரை இவற்றை எல்லாம் பார்த்து இருக்கிறோம் நாம் போக்லிங்க்டன்ஸ் இன்டெகிரல் சமன்பாடுகளை படித்து இருக்கிறோம் நான் Za வை எப்படி கணக்கிடுவேன் நாம் என்ன செய்தோம் நம்மிடம் என்ன இருந்தது என்பதை நினைவில் கொள்வோம் நாம் இந்த டெல்டா இடைவெளி அப்ராக்ஸிமேஷனை எடுத்துக் கொள்வோம் டெல்டா இடைவெளி Δ தூரத்திற்கு குறுக்கே செயல்படுத்தப்பட்ட Va வோல்ட்ஸ் ஆக இருந்தது இந்த நீளம் L ஆக இருந்தது நான் இங்கே என்ன செய்தேன் நான் இதை பகுதிகளாக மாற்றி ஒவ்வொரு பகுதியின் மேலும் ஒரு மெத்தட் ஆப் மொமெண்ட்ஸை செயல் படுத்தினேன் மெத்தட் ஆப் மொமெண்ட்ஸிற்கு பிறகு இறுதி முடிவு என்ன அது என்னவாக அறியப்படுகிறது I என்று அறியப்படுகிறது நான் இன்டெகிரல் சமன்பாடுகளை தீர்த்த பிறகு Za இப்போது என்னவாக இருக்கிறது அது ஒரு பங்க்ஷன் ஆப் ஸ்பேஸாக இருக்கிறது I ஒரு பங்க்ஷன் ஆப் ஸ்பேஸ் ஆகும் நான் I ஐ பெற்று இருந்தேன் ஆன்டென்னாவின் நீளத்திற்கு இணையாக நான் I ஐ பல்ஸ் பேசிஸ் மீது விரிவாக்கினேன் இப்போது நான் எதை இடுவேன் மாணவன் சோர்ஸ்களுக்கு அருகே சோர்ஸ்களுக்கு அருகே என்பது சரி அதை தீர்த்த பிறகு நான் செயல் படுத்தப்பட்ட மின் அழுத்தத்திற்கு சமமான Za ஐ பெறுவேன் பொதுவாக உள்ளிடும் முனைகளில் மின்னோட்டம் மற்றும் மின் அழுத்தம் என்னவாக இருக்கும் அது வந்து மின் மறுப்பு சரியா எனவே இது Va I என்று இருக்கிறது இங்கே இருக்கும் இந்த கோஆர்டினேட் z0 ஆகும் நீங்கள் கணக்கீட்டை செய்த பிறகு என்ன இருக்கும் என்பதை உங்களுடைய CEM இப்படி தெரிவிக்கும் இங்கே உள்ளீட்டு மின் மறுப்பு என்ன நீங்கள் வெற்றிடத்தின் மின் மறுப்போடு பொருத்த முடியாது மாணவன் நான் வந்து நீங்கள் அதை பொருத்த முடியாது என்பது உங்களுக்கு தெரியும் நீங்கள் உங்கள் மின்சுற்றின் மின் மறுப்பை பெற்று இருக்கிறீர்கள் 50 ஓம்ஸ் 75 ஓம்ஸ் என்று எடுத்துக் கொள்வோம் நீங்கள் அதை அங்கே பொருத்த வேண்டும் நீங்கள் வெற்றிடத்தோடு பொருத்த முடியாது எல்லா கதிர்வீச்சும் வெற்றிடத்திற்கு அதனுடன் செல்வதில்லை எப்படி நான் உள்ளீட்டு மின் மறுப்பை கணக்கிடுவது என்ற செயல்முறை தெளிவாக இருக்கிறது